வணக்கம் இந்த மாபெரும் திறந்த நிகழ்நிலை பாடத்திட்டத்தில் மற்றொரு தொகுதிக்கு வரவேற்கிறோம் எனவே கிராம் ஷ்மிட் செங்குத்தாக்குதல் செயல்முறையைப் புரிந்து கொள்ள மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் நேரியல் சார்பற்ற வெக்டர்களின் எடுத்துக் U தொகுப்பை கொள்வோம் அதாவது

கிராம் ஷ்மிட் செங்குத்தாக்குதல் செயல்முறையானது அதே துணை இடத்தில் பரவியிருக்கும் ஒரு செங்குத்து சீரான வெக்டர்களின் தொகுப்பை உருவாக்குகிறது வெக்டர்களின் செங்குத்து சீரானத் தொகுப்பு என்பது ஒவ்வொரு வெக்டர்களுக்கும் யூனிட் நெறியைக் கொண்டிருக்கும் ஒரு தொகுப்பாகும் வெக்டரின் நெறிமுறையை ஒற்றுமைக்கு சமமாக மாற்றும் செயல்முறை சீரானம் எனப்படும் மேலும் செங்குத்து என்ற சொல் இந்த தொகுப்பில் உள்ள அனைத்து வெக்டர்களும் ஒன்றுக்கொன்று ஜோடி வாரியாக செங்குத்தானவை என்பதை குறிக்கிறது எனவே சீராக்குதல் மற்றும் செங்குத்தாக்குதல் கூட்டாக வெக்டர்களின் தொகுப்பை செங்குத்து சீரான வெக்டர்களாக மாற்றுகிறது எனவே ஒரு செங்குத்து சீரான அடிப்படையிலான V செங்குத்து சீரான வெக்டார்களின் இடத்தில் அடிப்படையாக நமக்கு உள்ளது

இது என்பதை குறிக்கிறது அடிப்படையில் இயல்பான பண்பு எனவே உண்மையான வெக்டர்களின் எந்த ஜோடியிலும் இருந்தால் மேலும் இது வெக்டர் இடம் V இன் செங்குத்து பண்பை அடிப்படையில் பிரதிபலிக்கிறது எனவே தொகுப்பில் உள்ள அனைத்து வெக்டர்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை மற்றும் ஒவ்வொரு வெக்டருக்கும் யூனிட் நெறி இருந்தால் மற்றும் அவை ஒரே துணை இடத்தில் பரவியிருந்தால் இவை செங்குத்து சீரானம் ஆகும் எனவே ஒரு வெக்டர் இடத்தை செங்குத்து சீரான வெக்டர் இடமாக மாற்ற கிராம் ஷ்மிட் செங்குத்து சீரான செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது இது பல்வேறு படிகளில் செயல்படுகிறது மற்றும் பின்வருமாறு விவரிக்கலாம் முதல் படி அதே துணை இடத்தில் ஒரு யூனிட் நெறி வெக்டரை உருவாக்குவது எனவே வெக்டர் இடம் என்பது வெக்டர் இடத்தின் செங்குத்து சீரான வெக்டர் இடம் என்று வைத்துக் கொள்வோம் இதன் பொருள் இன் அடிப்படையில் செங்குத்து சீரான தகுதியை பூர்த்தி செய்யுமாறு ஐ வரையறுத்தல் முதலில் இன் முதல் கூறு வரையறுக்க அதனால் ஆனது இன் யூனிட் நெறி மற்றும் எனவே அதே துணை இடத்தில் உள்ளது இது ஆகும் கிராம் ஷ்மிட் செங்குத்து சீரானுதலுக்கான தகுதியை இதுவரை பூர்த்தி செய்கிறது படி 2 இல் இன் இரண்டாவது வெக்டர் இது க்குச் செங்குத்தாகும் மேலும் வெக்டர் இலிருந்து பெறப்பட்ட வேண்டும் அதனால் வெக்டர் இடத்தில் இரண்டாவது வெக்டர் ஆகும் ஒவ்வொரு வெக்டரும் மற்றொரு வெக்டரின் 2 கூறுகளின் கூட்டுத்தொகையாகக் குறிப்பிடலாம் ஒன்று இணை கூறு மற்றொன்று செங்குத்து கூறு எனவே இங்கே இல் இன் ப்ரொஜெக்ஷனைக் கண்டறியவும் இது இன் இணை கூறாகும் மற்றும் அது குறிக்கப்படுகிறது இங்கே ஆனது இன் செங்குத்துக் கூறாக உள்ளது இது

எனவே இது செங்குத்தாக்குதல் வெக்டரின் செங்குத்து சீராக்குதல் பண்பை நிறைவு செய்கிறது மீண்டும் இன் இயல்பை உறுதிபடுத்த அதை சீரான மற்றும் செங்குத்து சீரான வெக்டர் இடம் இன் இரண்டாவது வெக்டராக உருவாக்குகிறது எனவே எனவே செங்குத்து சீரான வெக்டர் இடங்களின் இரண்டு வெக்டர்கள் கிராம் ஷ்மிட் செங்குத்து சீராக்குதல் நடைமுறையைப் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன இதேபோல் இந்த தொகுப்பின் பிற வெக்டர்களும் உருவாக்கப்படுகின்றன இந்த வெக்டர் இடத்தின் செங்குத்தைச் சரிபார்க்க பின்வரும் செயல் விளக்கத்தைக் கவனியுங்கள்

அடுத்த படிகள் முந்தைய படிகள் 1 மற்றும் 2 போலவே இருக்கும் எனவே படி 3 மேலும் தீர்த்தால் செங்குத்து பண்பை சரிபார்க்கலாம்

மேலும் மற்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை

மேலும் இது ஒரு யூனிட் நெறி வெக்டராகும் எனவே இது என குறிக்கிறது எனவே இது ஒரு செங்குத்து சீரான வெக்டர் இடம் மற்றும் இந்த செயல்முறையை இதேபோல் தொடரலாம் எனவே nவது படி மற்றும் இது அடிப்படையில் கிராம் ஷ்மிட் செங்குத்து சீராக்குதல் செயல்முறையை சுருக்கமாகக் கூறுகிறது கிராம் ஷ்மிட் செங்குத்து சீராக்குதல் செயல்முறையின் நடைமுறை விளக்கத்திற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் வெக்டர்களின் தொகுப்பைக் கருதுவோம் எனவே யூனிட் நெறி வெக்டர் இது எனவே தொகுப்பில் எந்த வெக்டரும் இல்லை ஆகவே ப்ரொஜெக்ஷன் இந்த படியில் அகற்றப்படவில்லை என்கிறோம்

இந்த மற்றும் செங்குத்து சீரான வெக்டர் இடதின் வெக்டர்களாக இருக்கின்றன

மூன்றாவது வெக்டரின் செங்குத்தைச் சரிபார்க்க எனவே மற்ற இரண்டு வெக்டர்களுக்கும் செங்குத்தானவை ஆகும் எனவே அதே துணை இடத்தில் ஒரு செங்குத்து சீரான தொகுப்பு ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட இரண்டு தொகுப்புகள் ஒரே உள்ளிடம் கொண்டுள்ளன என்றாலும் ஆனது ஐவிட சமாளிக்க மிகவும் வசதியானது ஏனெனில் அதே உள்ளிடத்தில் பரந்த ஒரு செங்குத்து சீரான தொகுப்பு ஆகும் உண்மையில் இது எந்த உள் பெருக்குத்தொகை இடத்திற்கும் பயன்படுத்தப்படலாம் இடைவெளியில் தொடர்ச்சியான செயல்பாடுகளின் தொகுப்பு ஒரு உள் பெருக்குத்தொகை இடத்தை உருவாக்குகிறது எனவே உள்ளிடத்தில் பரந்த கொடுக்கப்பட்ட நேரியல் சார்ந்த சார்புகளின் தொகுப்பிற்கு இடைவேளையில் தொடர்ச்சியான செயல்பாடுகளின் அதே உள்ளிடத்தில் பரவியிருக்கும் செங்குத்து சீரான செயல்பாடுகளின் தொகுப்பையும் ஒருவர் இதேபோல் தீர்மானிக்க முடியும் எனவே கிராம் ஷ்மிட் செங்குத்து சீரான செயல்முறை மிகவும் வசதியானது எளிமையானது மற்றும் மிகவும் பொருந்தக்கூடியது ஏனெனில் இது ஒரு குறைந்த சிக்கலான செயல்முறையாகும் மேலும் இது எளிமையாக்கும் வகையில் மகத்தான பயன்பாட்டைக் கொண்டுள்ளது ஒரு துணை இடத்தின் பரப்பு அல்லது கொடுக்கப்பட்ட துணை இடத்தில் ஒரு புதிய வெக்டரின் பிரதிநிதித்துவத்தைப் பெறுதல் எனவே நாம் இங்கே நிறுத்திவிட்டு அடுத்தடுத்த தொகுதிகளில் மற்ற அம்சங்களைத் தொடர்வோம் மிக்க நன்றி